ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் கழிவு வெப்பம் மீட்பு என்ற பாடத்தின் அடுத்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் வெப்ப ஆற்றல் சேமிப்பை பற்றிய நமது உரையாடலை இன்றும் நாம் தொடர்வோம் முந்தைய விரிவுரையில் சென்சிபில் ஆற்றல் சேமிப்பை பற்றி பேசினோம் அழுத்தப்பட்ட நீர் சேமிப்பை சென்சிபில் ஆற்றலின் உதாரணமாக பார்த்தோம் எனவே நாம் இன்று என்ன செய்யப்போகிறோம் என்றால் லேடண்ட் வெப்ப ஆற்றல் சேமிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் எனவே நான் இங்கே எழுதுகிறேன் லேடண்ட் வெப்ப ஆற்றல்சேமிப்பு என்று எழுதுகிறேன் ஃபேஸ் மாற்றத்தால் ஆற்றல் சேமிக்கப்படுவதைத்தான் லேடண்ட் ஆற்றல் சேமித்தல் என சொல்கிறோம் நமக்குத் தெரியும் ஒரு பொருள் உருகும்போது வெப்பத்தை எடுத்துக் கொள்கிறது அதனால் அந்தப் பொருள் திட நிலையில் இருந்து திரவ நிலைக்கு செல்கிறது அதே திரவ நிலையில் வைத்திருந்தால் ஆற்றல் அதிலிருக்கும் இந்த ஆற்றலை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம் அதை குளிர்விக்க வேண்டும் அதாவது அது திட நிலைக்கு மாறும்போது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே காட்டி இருக்கிறேன் நமக்கு ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் என்ற பொருள் தேவைப்படுகிறது இந்த வகை பொருளானது இயற்கையில் கரிமமாகவோ அல்லது கனிமமாகவோ இருக்கலாம் எனவே ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் என்பது பொதுவாக நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான மெழுகு பாரஃபின் மெழுகு இது ஒரு அல்கேன் இது எவ்வாறு வேலை செய்கிறது என்றால் நீங்கள் இதை வெப்பப்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையைத் தாண்டினால் இது உருக ஆரம்பிக்கும் அதை குளிர்வித்தால் திட நிலைக்கு மாறும் அதனால்தான் நாம் மெழுகுவர்த்தியை பற்ற வைத்த பின் அது உருகுகிறது ஏனென்றால் அது வெப்பமடைகிறது எனவே இதை இப்போது ஒரு மெழுகு வகை பொருள் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இப்போது வெப்பநிலையை அதிகரிக்கிறோம் என்ன நடக்கிறது ஆரம்பத்தில் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஏனென்றால் இது சென்சிபில் வெப்பமாக்கல் இது இன்னும் திட நிலையில்தான் உள்ளது ஒரு கட்டத்தில் சிவப்பு நிற குறி காட்டும் வெப்பநிலையை அடைகிறது இது அதன் உருகும் வெப்பநிலை ஆகும் என்ன நடக்கிறது என்றால் நான் வெப்பத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் வெப்பம் அதிகரிக்கிறது ஆனால் வெப்பநிலை அதிகரிக்கவில்லை நிலையான வெப்பநிலையில் என்தால்பி அதிகரிக்கிறது இது ஏன் நடக்கிறது என்றால் ஃபேஸ் மாற்றத்தின் காரணமாக அது முழுவதுமாக உருகி திரவ நிலையில் இருக்கிறது நான் வெப்பத்தை செலுத்திக் கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுது சென்சிபில் வெப்பமாக்கல் காரணமாக அதன் வெப்பநிலை உயர்கிறது என்தால்பியும் உயர்கிறது எனவே இது பொருள் a இது பொருள் b சரியா இப்போது நேர்மாறாக செய்வோம் நான் அதை தொடர்ச்சியாக குளிர்விக்கிறேன் இதன்காரணமாக வெப்பநிலை குறைகிறது வெப்பநிலை மீண்டும் குறைந்து ஒரு மாறாத நிலையை அடைகிறது ஆனால் என்தால்பி குறையும் இந்த நேரத்தில் அது வெப்பத்தை வெளிவிடும் பின்னர் நாம் அதை குளிர்வித்தால் மீண்டும் வெப்பநிலை குறையும் எனவேஇது ஒரு விரும்பத்தக்க நிலை ஆனால் உண்மையான நிலை வேறு இந்த மெழுகு தனியாக சுத்தமாக வருவதில்லை ஏதோ ஒன்றுடன் இணைந்து வருகிறது பொதுவாக எதார்த்தமான நிலையில் வேகமான உயர்வை காணமுடியாது படிப்படியான அதிகரிப்பு மட்டுமே நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை வரம்பில் இது நடக்கிறது எனவே ஃபேஸ் சேஞ் மெட்டீரியலின் செயல்பாடு என்ன எந்த தத்துவத்தின் கீழ் இது செயல்படுகிறது எனவே வெப்பத்தை உறிஞ்சும்போது இது உருகும் பின் இதன் நிலை மாறுகிறது திட நிலை திரவ நிலைக்கு மாறுகிறது பின்னர் வெப்ப ஆற்றல் சேமிக்கப்படுகிறது நாம் அதை குளிர்விக்கும்போது இது வெப்பத்தை வெளியிட்டு மீண்டும் திட நிலைக்கு மாறுகிறது இதுதான் லேடண்ட் பயன்படுத்தி வெப்ப ஆற்றல் சேமிப்பதன் தத்துவம் சரியா எனவே நாம் அடுத்து என்ன செய்வோம் என்றால் 3 எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கப் போகிறோம் முதலாவது இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இருக்க போகிறது இப்போது நீங்கள் இந்த தத்துவத்தை பயன்படுத்தி வேறுவிதமான அமைப்புகளை பற்றி யோசிக்க முடியும் நான் கூறுவேன் சூரிய சக்தியைக் கொண்டு வெப்ப ஆற்றல் சேமிப்பு என்று எனவே என்ன நடக்கிறது இங்கே என்றால் இந்த படத்தை பாருங்கள் இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் நாம் சிறிது நேரத்தை செலவழித்து ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இது நான் சொன்னது போல் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெப்பத்தின் மூலமானது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஏன் சூரிய சக்தி என்றால் சூரிய சக்தி பகல்நேரத்தில்தான் கிடைக்கும் இரவில் அல்ல ஆனால் அதேசமயம் நான் நாள் முழுவதும் மின்சாரம் தயாரிக்க விரும்புகிறேன் இரவில் மின்சார தேவை சிறிது குறைவாக இருக்கலாம் இரவில் சூரியன் இல்லை என்பதற்காக மின்சாரம் தயாரிக்காமல் இருக்க முடியாது எனவே இதை நான் எப்படி செய்வது பகல் நேரத்தில் நான் பெறும் ஆற்றலை சேமித்து வைத்து இரவில் பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே என்ன நடக்கிறது இது சூரிய பேனல்கள் இதில்தான் சூரிய சக்தியை சூரியனில் இருந்து பெறுகிறோம் எனவே இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் ஒரு எண்ணெய் சுற்று உள்ளது அதில் எண்ணெய் உள்ளது இது சூரிய சுற்றில் வேலை செய்யும் திரவமாகும் இது இந்த மஞ்சள் கோட்டால் குறிக்கப்படுகிறது அடர்த்தியான மஞ்சள் வெளிர் மஞ்சள் என கோடுகள் எனவே இப்போது இந்தப் பகுதியை விட்டு விடுவோம் இந்த சூடான உப்பு மற்றும் நாம் பார்த்த எல்லாவற்றையும் இப்போது விட்டு விடுவோம் ஒரு வழக்கமான நிகழ்வில் என்ன நடக்கிறது என்றால் இந்த எண்ணெய் சூரிய சக்தியால் வெப்பமடைகிறது ஆகவே அதன் வெப்பநிலை உயர்கிறது ஆனால் கொதி நிலையை அடையவில்லை அதன் என்தால்பி உயர்கிறது பின்னர் அது இந்த சுற்றின் வழியாக பாய்ந்து நீராவி கொதிகலனுக்கு வந்து ஒரு சூடான திரவமாக செயல்படுகிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த தண்ணீர் கொதிகலன் வழியாக செல்கிறது அப்படி செல்லும் போது சூடான எண்ணெயிலிருந்து வெப்பத்தை எடுத்து நீராவியாக மாறுகிறது இந்த நீராவி டர்பைணில் செலுத்தப்படுகிறது பின்னர் டர்பைணில் இருந்து வெளியேறும் நீராவி கண்டன்சர் செல்கிறது அதன்பின் வெப்பம் குறைக்கப்பட்டு திரவம் ஆக்கப்பட்ட தண்ணீர் குளிரூட்டும் கோபுரத்திற்கு செல்கிறது இதுதான் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் நடக்கும் அடிப்படை நிகழ்வுகள் ஆகும் இது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததே எனவே இது கொதிகலன் இது டர்பைன் இது கண்டன்சர் புரிகிறதா இயற்கை வாயுவிலிருந்து கிடைக்கும் எரியும் வாயுக்களுக்கு பதிலாக அல்லது நிலக்கரிக்கு பதிலாக சூரிய சக்தியால் சூடேற்றப்பட்டுள்ள சூடான எண்ணெய் இங்கு வெப்பத்தின் மூலமாக இருக்கிறது எனவே இந்த சுற்றின் பகுதி உங்களுக்கு தெளிவாக உள்ளது சரியா எனவே இந்த எண்ணெய் அது கொதிகலணிலிருந்து வெளியே வரும்போது அதன் வெப்பத்தை உள்ளே வந்த தண்ணீரை நீராவியாக உருவாக்குவதற்காக கொடுத்திருக்கிறது எனவேவெளியே வருகின்ற குறைந்த வெப்பநிலையில் உள்ள குளிர்ந்த எண்ணெய் சூரிய பேனல்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது சரிதானே இப்படித்தான் நீராவி உற்பத்தி நடக்கிறது இப்போதுசூரியன் இருக்கும் போது இந்த டர்பைணில் இருந்து நான் மின்சாரம் தயாரிக்கப் போகிறேன் ஆனால்இரவு அல்லது ஒரு மேகமூட்டமான நாளில் இன்று வெளியே இருப்பது போல் இருந்தால் என்னால் மின்சாரம் தயாரிக்க முடியாது என்னால் மின்சாரம் உருவாக்க முடியாது ஆனால்இது சரிவராது சரிதானே எனவே நான் ஒரு வெயில் நாளில் சிறிது ஆற்றலை சேமிக்க வேண்டும் அதை ஒரு மேகமூட்டமான அல்லது மழை நாள் அல்லது இரவு நேரத்தில்பயன்படுத்தலாம் அதுதான் இப்போது இந்த சுற்று மூலம் செய்யப்படுகிறது இங்கே உருகிய உப்பை அல்லது சூடான உப்பை காட்டுகிறேன் இது ஒரு கனிம ஃபேஸ் மாற்றம் உள்ள ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பின் இது உருகுகிறது அப்படி உருகும் போது இது வெப்பத்தை உள்வாங்கி கொள்கிறது மீண்டும் அதை திடப்படுத்தும்போது வெப்பத்தை வெளியிடுகிறது பகல் நேரத்தில் சூரிய பேனல்களிலிருந்து வரும் சூடான எண்ணெய் முழுமையாக நீராவி கொதிகலனுக்குச் செல்வதற்குப் பதிலாக அது இரண்டாக பிரிந்து அவற்றில் ஒன்று கொதிகலனுக்கும் மற்றொன்று வெப்பப் பரிமாற்றிக்கும் செல்கிறது இந்த வெப்பப் பரிமாற்றி யில் என்ன நடக்கிறது என்றால் உப்பை உருக்கி அதை உருகிய நிலையில் உயர்ந்த வெப்பநிலையில் வைத்திருக்கிறது எனவே பகல் நேரத்தில் என்ன நடக்கிறது நான் நீராவி டர்பைணிலிருந்து சிறிது சக்தியை உருவாக்குகிறேன் எதிர்பார்த்தபடியே உருவாக்கிய சூடான உருகிய உப்பை இந்த கொள்கலனில் சேமிக்கிறேன் எனவே பகல் நேரத்தில் கொதிகலணிலிருந்து வெளியேறும் குறைந்த வெப்பநிலையில் உள்ள எண்ணெய் வெப்ப பரிமாற்றியிலிருந்து வெளியேறும் குறைந்த வெப்பநிலையில் உள்ள எண்ணெய் ஆக அவற்றின் இரண்டு சுற்றுகளும் இங்கே ஒன்றிணைகின்றன அவை மீண்டும் சூரிய பேனல்களுக்கு செல்கின்றன இதுதான் பகல்நேரத்தில் எண்ணெய் சுற்று எவ்வாறு செயல்படுகிறது என்பது சரியா இப்போது இரவில் என்ன நடக்கிறது என்றால் இங்கிருந்து எந்த ஓட்டமும் இல்லை எனவே எண்ணெய் உண்மையில் இந்த திசையில் பாய்கிறது இப்போது உப்பு எண்ணெய்க்கு வெப்பத்தை வெளியிடுகிறது எனவே உப்பு பாயத் தொடங்குகிறது மேல் கொள்கலனில் இருந்து கீழே உள்ள கொள்கலனுக்கு மற்றும் இரவு நேரங்களில் எண்ணெய் இப்படி மேலே நகரும் அல்லது ஒரு மேகமூட்டமான நாளில் எண்ணெய் இப்படி மேலேறி இந்த சூடான உருகி இருக்கின்ற உப்பில் இருந்து வெப்பத்தைப் பெறும் உப்பு பின்னர் குளிர்ந்த கீழே உள்ள கொள்கலனில் சேரும் இந்தசூடாக்கப்பட்ட எண்ணெய் சுற்று வழியாக சென்று கொதிகலன் அடைந்து நீராவியை உருவாக்குகிறது எனவே மின் உற்பத்தி பராமரிக்கப்பட்டு பின்னர் திரும்பி வந்து சுழற்சியை முடிக்கிறது எனவே பகல் நேரத்தில் எண்ணெய் கிளைகள் 2 பகுதிகளாக பிரிந்து ஒன்று கொதிகலனுக்கும் மற்றொன்று உப்பை சூடு ஆக்குவதற்கும் செல்கிறது இரவு நேரத்தில் சூரிய ஆற்றல் இல்லாத நேரத்தில் இந்த சூடான உப்பு உண்மையில் கொதிகலனில் செலுத்தப்படும் எண்ணெயை வெப்பமாக்குகிறது மின்சார உற்பத்திக்கான நீராவியை உற்பத்தி ஆக்குகிறது எனவே இந்த படம் இதை தெளிவாக காட்டுகிறது என்று நம்புகிறேன் இது மிகவும் நேர்த்தியாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவே வெப்ப ஆற்றல் சேமிப்புக்கு நான் சூரிய சக்தியைப் பயன்படுத்துகிறேன் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் லேடண்ட் வெப்ப ஆற்றல் சேமிப்புக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு ஏர் கண்டிஷனிங் மற்றும் பனி உருவாக்கம் என்பது இதைப் பற்றி பேசுவதற்கு முன் நமக்கு நன்றாக தெரிந்த முழுமையான ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனில் அல்லது விண்டோ ஏர் கண்டிஷனில் எவாப்பரேட்டர் சுருள்கள் வழியாக ரெஃப்ரிஜிரண்ட் செல்கிறது இதன் மேல் காற்று படும்போது அந்தக் காற்று குளிர்விக்கப்படுகிறது பின் அந்த குளிர்ந்த காற்று அறைக்குள் வருகிறது ஆனால் பெரிய நிறுவனங்களான நான் இருக்கும் இந்த கல்வி வளாகம்விடுதிகள் முதலியவற்றில் எவ்வாறு ஏர் கண்டிஷனிங் செய்யப்படுகிறது என்றால் உங்களிடம் ஒரு பெரிய ஏர் கண்டிஷனிங் தொழிற்கூடம் உள்ளது நீங்கள் உண்மையில் குளிர்ந்த நீரை அந்த ஆலையில் உற்பத்தி செய்கிறீர்கள் பின்னர் குளிர்ந்த நீர் பயன்பாட்டிற்கான வெவ்வேறு அறைகளில் உள்ள குழாய்கள் வழியாக அனுப்பப்படுகிறது நாம் இந்தக் குளிர்ந்த குழாய்களின் மேல் காற்றை ஊதி அவற்றை குளிர்ச்சியடைய செய்கிறோம் இந்த அறைகள் இந்த வகுப்பறை அல்லது ஹோட்டல் அறைகள் போன்றவற்றில் அல்லது அலுவலகத்தில்நாம் காணும் எவாப்பரேட்டர் சாதனங்கள் உண்மையில் ஒரு முழுமையான ஏர் கண்டிஷனர் அல்ல ஏனென்றால் முழுமையான ஏர் கண்டிஷனில் உள்ள எவாப்பரேட்டர் சுருள்கள் வழியாக ரெஃப்ரிஜிரண்ட் செல்கிறது ஆனால் இங்கு உண்மையில் குளிர்ந்த நீர் பாய்கிறது எனவே இது ஒரு வெப்பபரிமாற்றி எனவே குளிர்ந்த நீர் ஒரு குழாய் வழியாக பாய்கிறது காற்று அதன் மீது பாய்ந்து குளிர்ந்து போகிறது இதுதான் சில்லர் யூனிட் என்பது எனவே இப்போது இதைப் பார்ப்போம் 2 சில்லர் யூனிட்டுகள் இணையாக அமைக்கப்பட்டு வேலை செய்வதாகக் வைத்துக் கொள்வோம் மற்றும் இது குளிர்ந்த நீரை உற்பத்தி செய்கிறது எனவே பொதுவாக என்ன நடக்கும் குளிர்ந்த நீர் கட்டிடத்திற்குள் சென்று வெவ்வேறு கட்டிட குளிரூட்டும் சுருள்களின் வழியாக பாய்கிறது இவைகள் இங்கே எவாப்பரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது இவைகளில் தான் நான் சொன்னது போல உட்புறத்தில் குளிர்ந்த நீர் பாய்கிறது மற்றும் காற்று வெளிப்புறத்தில் பாய்வதால் அது குளிர்ச்சியடைகிறது எனவே இந்த வெப்பப் பரிமாற்றியிலிருந்து அல்லது எவாப்பரேட்டலிருந்து வெளியேறும் குளிர்ந்த நீர் இப்போது அதிக வெப்பநிலையில் உள்ளது அது மீண்டும் சில்லர் யூனிட்க்குள் உந்தப்பட்டு குளிரூட்டப்படும் நான் சொல்லும் இந்த சில்லர் யூனிட் நீங்கள் பார்க்கும் தண்ணீர் குளிர்விப்பான் போன்றதுதான் என்ன வித்தியாசம் என்றால் நாம் தண்ணீர் குளிர்விப்பாணிலிருந்து தண்ணீரை நேரடியாக எடுத்து குடிக்கலாம் ஆனால் இது மிகப் பெரியது குளிர்விக்கப்பட்ட தண்ணீர் குழாய்களின் வழியாக அறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே காற்றை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது எனவே இப்போது பகல் நேரத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படும் சூழ்நிலையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு சிந்திக்கலாம் எனவே என்ன நடக்கும் நகரங்களில் அல்லது அலுவலக கட்டிடங்களின் குடியிருப்பில் இந்த நாட்களில் மின்வெட்டு இருக்கும் போது மின்சாரம் வழங்க டீசல் ஜெனரேட்டர்களை நாம் இயக்குகிறோம் அத்தகைய ஆற்றலின் விலை மிக அதிகமாக உள்ளது இப்போது டீசல் ஜெனரேட்டரில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான செலவு நமக்குத் தெரிந்ததால்அதை கிரீட்டில் இருந்து எடுக்கும் மின்சாரத்தோடு ஒப்பிடும்போது 3 மடங்கு என்று நினைக்கிறேன் எனவே மின்சார நுகர்வு முழுவதுமாக அகற்றப்படாவிட்டால் கூட பரவாயில்லை அதைக் குறைக்க முயற்சிக்க வேண்டும் எனவே பகலில் சில்லரை அதன் முழுத் திறனுடனும் இரவில் அப்படி இல்லாமலும் உபயோகிக்க வேண்டும் முதலில் அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் எனவே பகல் நேரத்தில் மின்சாரத் தேவை குறைவான காலத்தில் அதிக மின் ஆற்றல் கிடைக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் குளிர்விப்பானை இயக்கி அதிகப்படியான குளிரூட்டும் தண்ணீரை உற்பத்தி செய்கிறோம் இதன் ஒரு பகுதிஉச்சமற்ற குளிரூட்டும் முறையில் கட்டிடத்தை குளிர்விக்கும் மீதமுள்ளவை வெப்ப சேமிப்பக தொட்டியில் பனிக்கட்டிகளை உருவாக்குகின்றன சரியா ஆகவே உச்சமற்ற குளிரூட்டும் பயன்முறையில் எனக்கு தேவைப்படாத போது என்ன நடக்கும் என்பதை மீண்டும் சொல்கிறேன் வெளியே வெப்பநிலை அவ்வளவு அதிகமாக இல்லை என்று சொல்லலாம் ஒரு அலுவலக கட்டிடம் அதன் வார இறுதியில் அதிகமானவர்கள் வேலை செய்யவில்லை என்றால் அல்லது அதிகமான வகுப்பறைகள் நிரப்பப்படவில்லை என்றால் எனது கட்டிட குளிரூட்டும் சுமை குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் முழு குளிர்ந்த நீரையும் கட்டிடத்திற்கு அனுப்பாமல் அதற்கு பதிலாக தேவையான அளவை மட்டுமே அனுப்பி மீதமுள்ளவற்றை பனிக்கட்டிகள் உருவாக்க பயன்படுத்துவேன் இது நாம் செய்யக்கூடிய ஒன்றாகும் தேவை அதிகமான காலத்தில் தண்ணீர் நேரடியாக இந்த பனிக்கட்டிகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள வெப்ப ஆற்றல் சேமிப்பு தொட்டிக்கு சென்று வெப்பத்தை இழக்கிறது அதன்பின் அது கட்டிடத்திற்கு செல்கிறது இப்பொழுது பனிக்கட்டி உருகி இருக்கிறது எனவே இந்த பனி தேவை அதிகமான நேரங்களில் கூடுதல் குளிர்ந்த திரவத்தை உருவாக்க முடியும் இன்பிகோல்ட் எனப்படும் புதிய தொழில் ஆரம்ப முயற்சி இது என்னசெய்கிறது என்பதை முடிந்தால் கூகிளில் பாருங்கள் இன்பிகோல்டு டாட் காம் என்பதுதான் அந்த நிறுவனம் இது குறிப்பாக டீசல் ஜெனரேட்டர்களைக் பால் பண்ணைகள் முதல் விவசாயிகளை வரை நம்பி இருப்பதை குறைக்க முயற்சிக்கிறது பொதுவாக நாம் நிறைய உணவுப் பொருட்களை இழக்கிறோம் காய்கறிகளைச் சொல்லலாம் ஏனென்றால் அதை குளிர் சேமிப்பில் வைக்க நம்மால் முடியாது நாம் நிறைய பால் பொருட்களை இழக்கிறோம் ஏனெனில் அவற்றை குளிரூட்டப்பட்ட வெப்பநிலையில் வைக்க முடியவில்லை எனவே அவர்கள் ஒரு வெப்ப ஆற்றல் சேமிப்பு சாதனத்தை ஒரு செருகியாகப் பயன்படுத்தி இயக்க முயற்சிக்கிறார்கள் அது உங்களால் முடியும் நீங்கள் எந்த குளிர்சாதன பெட்டியிலும் இதை உபயோகப்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள் உங்களிடம் கூடுதல் மின்சாரம் அல்லது ஆற்றல் கிடைக்கும்போது அதைப் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பனியைப் உருவாக்குங்கள் பின்னர் இந்த பனியை மின்வெட்டின் போது பயன்படுத்தலாம் இது மற்றொரு உதாரணம் இந்த ஏர் கண்டிஷனிங் மற்றும் பனி உருவாக்கம் என்பதை இரண்டாவது உதாரணமாக எழுதுகிறேன் சரியா மூன்றாவதும் ஒரு ஏர் கண்டிஷனிங் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இது கட்டிட ஆற்றல் சேமிப்பு எனப்படும் கட்டிடத்தின் சுவர்களே அதைப் பற்றி சிந்திக்கும் படி உருவாக்கப்பட்டிருக்கிறது கட்டிடத்தின் சுவர்களில் சில ஃபேஸ் மாறும் பொருள்களை நாம் வைக்க முடிந்தால் என்ன நடக்கும் இந்த பயிற்சியின் ஒட்டுமொத்த குறிக்கோள் என்னவென்றால் நான் உங்களுக்குக் காண்பிப்பது உண்மையில் இது ஒரு நிறுவனத்தால் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி ஹேரி என்ற முதன்மை புலனாய்வாளர் இந்த படைப்பை வெளியிட்டார் இதைத்தான் நான் காட்ட முயற்சிக்கிறேன் எனவே ஒரு நாளின் நேரத்தையும் அந்த நேரத்தில் ஏர்கண்டிஷனிங் சுமையையும் பார்த்தால் ஏர்கண்டிஷனிங் சுமை மேலே செல்வதும் கீழே வருவதும்ஆக இருப்பதை பார்க்கலாம் அங்கு மின்சாரஉற்பத்தி தேவை அல்லது மின்சாரம் சுமை பற்றி பேசினோம் இங்கு பேசுவது ஏர் கண்டிஷனிங் சுமை ஒரே மாதிரியாக இருக்கிறதா எனவே நாம் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் என்றால் சில நேரங்களில் உச்ச சுமை சில நேரங்களில் இடைநிலை சுமை சில நேரங்களில் அடிப்படையான சுமை என வேறுபட்டுக் கொண்டே இருப்பதால் நாம் வெப்ப ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தினால் தான் இந்த வேறுபாட்டை குறைக்க முடியும் இங்கே சுமைகளைச் சந்திக்கத் தேவையான மின்சாரம் மிகவும் குறைவாக இருக்கும் ஏனெனில் வெப்ப ஆற்றல் சேமிப்பு இந்த இடைவெளியை நிரப்ப முடியும் எனவே தேவை அதிகரிப்பை காட்டுகின்ற வளைவு கீழே வரும் இது எவ்வாறு உதவப் போகிறது நீங்கள் வீடுகளில் குடியிருந்தால் உங்களுக்குத் தெரியும் உங்களுக்கான மின்சார கட்டணத்தை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட யூனிட் பயன்பாட்டிற்கு அப்பால் ஒரு யூனிட்டுக்கு மின்சாரம் விலை உயர்கிறது அது ஸ்லாப்பை பொருத்தது எனவே நான் எந்த ஸ்லாப்பின் கீழே என்னை வைத்திருக்க முடிந்தால்என்னால் பணத்தை சேமிக்க முடியும் என்று தெரிய வேண்டும் ஏனெனில் இது கூடுதல் மின்சாரம் மட்டுமல்ல இது கூடுதல் மின்சாரம் உயர்ந்த கட்டணங்களில் எனவே இதுதான் ஊக்கமாக அமைந்துள்ளது எனவே அவர்கள் உண்மையில் என்ன செய்தார்கள் இந்த கட்டிட சுவரின் வெளிப்புற சுவர்களில் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியலை இன்சுலேஷன் உடன் சேர்த்தார்கள் இப்போது இங்கே உள்ளது செங்கல் மற்றும் கான்கிரீட்டிலான சுவர் மட்டுமல்ல இது பல அடுக்குகளைக் கொண்டிருக்கும் இது செல்லுலோஸ் மற்றும் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களைக் கொண்டுள்ளது எனவே ஒருவிதமான ஃபேஸ் மாற்ற பொருளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த ஆராய்ச்சி பேப்பரில் இந்த விபரங்கள் வெளிவந்திருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எப்படியிருந்தாலும் இது ஒரு ஃபேஸ் மாற்ற பொருள் அவர்கள் ஒரு கரிமப் பொருளைப் பயன்படுத்தினார்கள் என எனக்கு தெரியும் அவர்கள் ஓக் ரிட்ஜ் நேஷனல் லேப் இல் சோதித்தார்கள் இந்த அறிவியலின் தேசிய ஆய்வகம் நம்மிடையே நன்கு அறியப்பட்டது எனவே அங்கு இந்த சோதனை செய்யப்பட்டது அவர்கள் அதை கட்டிட உறைகள் மற்றும் பாசிவ் சேமிப்பு என்று அழைக்கிறார்கள் பாசிவ் சேமிப்பு ஏன் ஆக்டிவ் சேமிப்பு பற்றி பேசும் போது இந்த பாசிவ் சேமிப்பு பற்றியும் நான் பேசுவேன் இந்த சுவரில் ஃபேஸ் மாறும் பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன இரவு நேரத்தில் அல்லது குளிர்ச்சியான நாட்களில் என்ன நடக்கும் என்றால் ஃபேஸ் மாறும் பொருள் திடப் படுத்தப்படுகிறது அப்படி திடப்படுத்துகையில் அது வெப்பத்தை வெளியிடுகிறது ஏனென்றால் அது ஒரு குளிர் நாள் உண்மையில் அது தேவையில்லை அதுவும் அறை வெப்பநிலையில் அது வெளியிட்டாலும் கூட உள்ளே வெப்பம் இன்னும் நம் வசதிக்கு உரிய எல்லைக்குள் இருக்கிறது உண்மையில் அது நல்லதாக இருக்கலாம் அது நல்லது என்று நான் கூறமாட்டேன் ஆனால் அது நல்லதாகஇருக்கலாம் அது மிகவும் வசதியாக இருக்கலாம் இரவு நேரங்களில் நீங்கள் ஒரு மிதமான காலநிலையில் இல்லாதபோது நாட்கள் சூடாகவும் இரவுகள் இனிமையாகவும் இருக்கும்போது உருகு வெப்பநிலை ஒரு நாளின் பகலின் சராசரி வெப்ப நிலைக்கும் இரவின் சராசரி வெப்ப நிலைக்கும் இடையில் இருக்கும்படியான ஒரு ஃபேஸ் மாற்றும் பொருளை தேர்வு செய்யலாம் இரவில் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் திடப் படுத்தப்படுகிறது அப்படி திடப்படுத்துகையில் அது வெப்பத்தை வெளியில் மற்றும் அறையின் உட்புறத்தில் விட்டுவிடுகிறது மற்றும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாகும்போது அது வெப்பத்தை உறிஞ்சி உள்ளே செல்வதைத் தடுக்கிறது அது சுவரிலேயே வெப்பத்தை உறிஞ்சி உருகுகிறது எனவே வெப்பம் சுவரின் வழியாக கட்டிடத்தின் உள்ளே செல்லாது எனவேஎன்ன நடக்கிறது என்றால் ஏர் கண்டிஷனிங் சுமை குறைகிறது ஏனென்றால் அறைக்குள் வெப்பநிலை ஏற்கனவே குறைவாக உள்ளது அதனால் அகற்றப்பட வேண்டிய வெப்பப் பாய்வு மற்றும் அகற்றப்பட வேண்டிய வெப்ப சுமை குறைவாக உள்ளது ஃபேஸ் சேஞ் மெட்டீரியலை இன்சுலேஷனில் சேர்த்தது உண்மையில் உச்ச வெப்பப் பாய்வை 33 குறைத்தது மற்றும் நிகர வெப்ப ஏற்பு 13 அதிகரித்தது என அவர்கள் காட்டினார்கள் இது ஏனென்றால் சுவரில் இருந்த செல்லுலோஸ் மற்றும் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களால் ஆன ஃபேஸ் மாறும் பொருளால் ஆனஒரு அடுக்கு வெப்பத்தின் ஒரு பகுதியை உறிஞ்சுவதால் இப்பொழுது அடுத்த ஒன்றில் நான் காட்டப் போவது பாசிவ் மற்றும் நான்பாசிவ் வெப்ப ஆற்றல் சேமிப்பு நான்பாசிவ் non passive நிலையில் என்ன நடக்கிறது என்றால் அதிலொரு மின்விசிறி இருக்கிறது இங்கே சுவர்கள் வழியாக வெப்பம் வர முயற்சிப்பது உங்களுக்குத் தெரியும் இந்த வெப்பம் ஃபேஸ் மாற்ற பொருள் மூலம் உறிஞ்சப்பட்டது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் சுவர்கள் உண்மையில் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களால் நிரப்பப்பட்ட தூண்களைக் கொண்டுள்ளன நாம் அறையின் உள்ளே இருக்கிறோம் அறையின் வெளிச்சுவர் தூண்களை கொண்டுள்ளது இரவு நேரங்களில் குளிர்ந்த காற்று ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் வழியாக பாய்கிறது மற்றும் சூடான காற்று இரவில் வெளியேறும் பகல் நேரத்தில் குளிர்ந்த காற்று உள்ளே வந்து இப்படி வெளியே செல்கிறது இதுதான் உள்ளே செல்லும் பகுதி இதை இந்தப்படத்தில் ஓவியர் நன்றாக வரைந்து விளக்கிக் காட்டியிருக்கிறார் இந்தப் படம் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது அதனால் நான் அதை இங்கே வைத்திருக்கிறேன் சூடான காற்றுதான் உள்ளே செல்கிறது ஆனால் இந்த தூண்களில் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்கள் இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவை ஏற்கனவே குளிரூட்டப்பட்டவை எனவே இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் சூடான காற்று உள்ளே செல்கிறது அது ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் வழியாக செல்லும்போது உருகி சூடான காற்று வெப்பத்தை இழக்கிறது ஆகையால் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களால் நிரப்பப்பட்ட இந்த தூண்களில் பாயும்போது காற்று குளிர்ச்சியடைகிறது இவை நுண்ணிய துளைகளை உடைய பொருட்கள் இவற்றின் வழியே காற்று பாயக் கூடும் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் குளிர்ச்சியான காற்று இந்த வெளியேற்ற துவாரங்களிலிருந்து உண்மையில் வெளிவருகிறது எனவே ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களால் நிரப்பப்பட்ட இந்த தூண்களின் வரிசையுடன் ஒரு அறை சுவரை கற்பனை செய்து பாருங்கள் சூடான காற்று அதன்வழியே செலுத்தப்படும் போது அது தன் வெப்பத்தை இழந்து ஃபேஸ் சேஞ் மெட்டீரியலை உருக்குகிறது பின் வெளிவரும் குளிர்ந்த காற்று ஏர்கண்டிஷனில் பயன்படுத்தப்படுகிறது ஓவியரின் விளக்கக்காட்சிகள் இதை மிக நேர்த்தியாகக் காட்டுகின்றன ஒரு நாளின் எந்த நேரத்திலும் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களின் ஒரு பகுதி உருகிய நிலையிலும் மற்றொரு பகுதி திட நிலையிலும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் நிச்சயமாகநாள் நகரும்போது சாம்பல் மற்றும் நீல நிறங்களுக்கு இடையிலான இந்த எல்லை கீழே இருந்து மேலே மாறுகிறது நாளின் முடிவில் அனைத்து நெடுவரிசைகளிலும் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் உருகி இருக்கும் ஏர்கண்டிஷனிங் சுமை குறையும் அல்லது சுற்றுப்புற வெப்பநிலையும் குறைந்து இருக்கும்சரிதானே எனவே கட்டிடத்தின் ஆற்றல் செயல்திறனைஅதிகரிப்பதற்காக ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம் நாம் என்ன இதுவரை படித்தோம் என்பதை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம் லேடண்ட் வெப்ப சேமிப்பு பற்றி பேசினோம் எவ்வாறு ஆற்றல் சேமிப்பு நடைபெறுகிறது என்பதற்கான அடிப்படைக் கொள்கை நாம் அனைவரும் அறிந்ததே எனவே நான் இங்கே 3 வகையான ஆய்வுகளை உங்களுக்குக் விளக்க முயற்சித்து உள்ளேன் சூரிய சக்தியைப் பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்வது முதலாவது ஒரு வெயில் நாளில் மற்றும் பகல் நேரத்தில் சூரிய சக்தியின் ஒரு பகுதி உருகிய உப்பில் சேமிக்கப்பட்டது சூரிய சக்தி இல்லாதபோது அந்த சேமித்து வைத்த சக்தி உபயோகப்படுத்தப்பட்டது இரண்டாவதில் வெப்ப ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தி ஏர் கண்டிஷனிங் சில்லரின் பயன்பாட்டை அதிகரித்தோம் ஒரு சில்லர் ஆலையிலிருந்து குளிர்ந்த நீரின் ஒரு பகுதி பனியை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது இந்தப் பனிக்கட்டிகள் தேவை அதிகமான காலத்தில் அதிகமாகும் ஏர் கண்டிஷனிங் சுமையை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது நானும் கூடஇந்த கொள்கையை பயன்படுத்த முயற்சிக்கும் ஒரு புதிய நிறுவனத்தின் உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் இந்த தத்துவத்தைப் பயன்படுத்தி எங்கெல்லாம் மின் தடை ஏற்படுகிறதோ அல்லது எங்கெல்லாம் மின்சாரத்தை உருவாக்குவதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதோ அல்லது எங்கெல்லாம் ஜெனரேட்டர் செலவு அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏர்கண்டிஷனிங் செய்ய முயற்சிக்கிறார்கள் மூன்றாவது ஆற்றல் செயல்திறன் கொண்ட ஒரு கட்டடத்தை உருவாக்குவது நான் ஒரு குறிப்பிட்டவகை ஆய்வை கொஞ்சம் விவரித்தேன் அவர்கள் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் துகள்களை சுவரில் வைக்கிறார்கள் ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் பகல் நேரத்தில் வெப்பத்தை உறிஞ்சிஅறையின் உள்ளே வெப்பம் போகாமல் தடுக்கிறது இரவு நேரத்தில் அது வெப்பத்தை வெளியிடுகிறது இது பாசிவ் ஆற்றல் சேமிப்புக்கு மற்றொரு உதாரணம் ஆக்டிவ் ஆற்றல் சேமிப்பில் பகல் நேரத்தில்காற்று ப்லோயர் மூலமாக ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் மீது வீசப்படுகிறது எனவே இது ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் உருகுவதற்கு ஆகும் வெப்பத்தை வெளியிடுகிறது எனவேவெளியே வரும் குளிரூட்டப்பட்ட காற்று ஏர்கண்டிஷனில் பயன்படுத்தப்படும் இரவு நேரம் இதற்கு நேர்மாறாக நிகழ்கிறது ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் உருகி ஆற்றலை சேமிக்கும்போது அது சார்ஜிங் என அழைக்கப்படுகிறது இதற்கு நேர்மாறாக ஃபேஸ் சேஞ் மெட்டீரியல் திடப்படுத்தும் போது அது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இது டிஸ்சார்ஜிங் என அழைக்கப்படுகிறது இந்த விரிவுரையை நான் இப்படி முடிக்கிறேன் கடந்த இரண்டு விரிவுரைகளிலும் நாம் பார்த்தது என்னவென்றால் வெப்ப ஆற்றல் சேமிப்பிற்கான உதாரணங்கள் முதலாவது சென்சிபில் ஆற்றல் சேமிப்பு இரண்டாவது லேடண்ட் ஆற்றல் சேமிப்பு